ஹோமோலஜி மாடலிங் பற்றிய டெமோ புரத கட்டமைப்பிலிருந்து ஒரு குறிப்பிட்ட அமினோ அமில வரிசைக்கு ஒரு மாதிரியை எவ்வாறு உருவாக்குவது என்பதை இங்கே காண்பிப்போம் நான் முன்பு விவாதித்தபடி ஹோமோலஜி மாதிரிக்கு பல படிகள் தேவைப்படுகின்றன பின்வரும் வரிசையில் நீங்கள் கட்டமைப்பைப் பெற விரும்புகிறீர்கள் முதலில் தெரிவுசெய்யப்பட்ட சீக்வென்ஸ் டெம்பிளேட் அங்கீகரித்தல் பின்னர் சீரமைப்பு பேக்போன் உருவாக்கம் லூப் மாடலிங் பக்க சங்கிலி மாடலிங் மாதிரி தேர்வுமுறை மற்றும் சரிபார்ப்பு உதாரணமாக உங்களிடம் மனித சி எஸ் கைனேஸ் டைரோசின் கைனேஸ் என்ற புரதம் இருந்தால் யூனிபிரோட் என்ற புரத வரிசைகளுக்கான தரவுத்தளத்தின் ஐடி P07947யை பயன் படுத்தி இப்போதைய பணி கட்டமைப்பைப் பெறுவது கட்டமைப்பை பெற பல்வேறு படிகள் உள்ளன முதலில் நீங்கள் ப்ளாஸ்ட் பயன்படுத்தி டெம்பிளேட் பெற வேண்டும் பின்னர் சி எஸ் கைனேஸின் டொமைன் உருவாக்குங்கள் நாங்கள் அதிகபட்சம் 10 மாதிரிகளை உருவாக்கி மதிப்பெண் கணக்கிடுகிறோம் இது மிகக் குறைவானது சிறந்த மாதிரியைக் குறிக்கிறது ராமச்சந்திரன் பிளாட்டை பயன்படுத்தி மாதிரியை மதிப்பீடு செய்து கட்டமைப்பு சிமிலாரிட்டி பார்த்து பின்னர் கட்டமைப்புகளைக் காட்சிகளாக பெறுங்கள் கட்டமைப்புகளைப் பெறுவதற்கு அவற்றின் முன்நிபந்தனைகள் முதலில் இதை நிறுவி மாடலரை பதிவு செய்யுங்கள் மாடலர் என்பது ஹோமோலஜி மாடலிங் கட்டமைப்பை மாடலிங் செய்ய பயன்படுத்தப்படும் மென்பொருள் இது இணையம் மூலம் டெம்பிளேட் தேடல் மற்றும் மாதிரியை சரிபார்க்கிறது மேலும் காட்சிப்படுத்தல் மற்றும் ஆர் டி கணக்கீடு மற்றும் பலவற்றிற்கான முதன்மையான கருவிகளை நாங்கள் பரிந்துரைக்கிறோம் இப்போது சி எஸ் டைரோசின் கைனேஸின் சீக்வென்ஸ்லிருந்து ஒரு மாதிரியை எவ்வாறு உருவாக்குவது என்று பார்ப்போம் இப்போது மாடலரைப் பயன்படுத்தி புரத கட்டமைப்பைக் கணிப்பது குறித்து செய்முறையை தருகிறேன் மாடலர் மென்பொருளைப் பயன்படுத்தி நாம் ஒரு ஹோமோலஜி மாடலிங் செய்யலாம் இங்கே உள்ளது மனித சி எஸ் டைரோசின் கைனேஸ் மற்றும் அதன் யூனிபிராட் ஐடி P07947 யுனிபிரோட்டிலிருந்து புரத வரிசையை மீட்டெடுப்பது மற்றும் ப்ளாஸ்ட் பயன்படுத்தி டெம்பிளேட் தேடுவது மற்றும் டெம்பிளேட் அடிப்படையில் கட்டமைப்பை உருவாக்குவது போன்ற சில படிகள் இதில் அடங்கும் எனவே இவை அனைத்தும் நான் டெமோ கொடுக்கப் போகும் 3 அத்தியாவசிய படிகள் செய்வதற்கு முன்பு புரத டைரோசினின் கட்டமைப்பு அமைப்பு எவ்வாறு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இங்கே டைரோசின் கைனேஸ் எஸ் சி கைனேஸ் குடும்பத்திற்கு சொந்தமானது இதில் மூன்று டொமைன்கள் உள்ளன அவை ஒன்று கைனேஸ் டொமைன் பின்னர் SH 2 மற்றும் SH 3 டொமைன் ஆனால் கொடுக்கப்பட்ட பணி கைனேஸை மட்டும் உருவாக்குவது எனவே அதன்படி நாம் சீக்வென்ஸ்களை மீட்டெடுத்து மாடலிங் செய்யத் தொடங்க வேண்டும் மாடலரின் முன்நிபந்தனைகள் நிறுவப்பட்ட மென்பொருள் அதற்கான இணைய வசதி டெம்பிளேட் தேடல் மற்றும் மாதிரி சரிபார்ப்பு இலக்கு மற்றும் டெம்பிளேட்டை காட்சிப்படுத்தும் கருவிகள் மற்றும் ஆர் மேட்ரிக்ஸ் பயன்படுத்தி ஒரு ஒப்பீட்டு அறிக்கைகளை வழங்குதல் எனவே கொடுக்கப்பட்ட புரத வரிசைக்கான டெம்பிளேட்டை எவ்வாறு தேடலாம் என்பதை முதலில் விளக்குகிறேன் எனவே சீக்வென்ஸ்களை மீட்டெடுக்க யூனிபிரோட் க்கு சென்று ஐடியைத் தட்டச்சு செய்க அது முழு அனோடேஷ னை காண்பிக்கும் நீங்கள் கினேஸ் டொமைனுக்கு சொந்தமான சீக்வென்ஸ்களை தேடுகிறீர்கள் எனவே அதற்காக நீங்கள் கைனேஸ் டொமைன் அல்லது SH 2 அல்லது SH 3 ஐத் தேடினால் புரோட்டீன் கைனேஸுக்கு சொந்தமான 277 முதல் 530 வரை உள்ள பகுதியை இங்கே காணலாம் இந்த இணைப்பைக் கிளிக் செய்தால் கைனேஸுக்குச் சொந்தமான வரிசையைப் பெறுவீர்கள் புரத கைனேஸின் டொமைன் நீங்கள் இதை நகலெடுத்து ஃபாஸ்டா கோப்பு சேமிப்பதைப் போல சேமிக்கலாம் அதனால் அதே ஐடியை ஒரு கோப்பு பெயராகப் பயன்படுத்தவும் dot f a s t a fasta மற்றும் அதை நீங்கள் விரும்பும் வேலையில் சேமிக்கவும் ஹோமோலஜி அல்லது மாடலரை உருவாக்குங்கள் எனவே இப்போது கைனேஸ் டொமைன் வரிசையின் கைனேஸ் டொமைனை மீட்டெடுத்துள்ளோம் மாடலர் மென்பொருளின் தேவைக்கேற்ப இந்த ஃபாஸ்டா கோப்பை பி ஆர் வடிவமாக மாற்ற வேண்டும் இது நீல நிறத்தில் காட்டப்படும் பொதுவான பி ஆர் கோப்பு வடிவமாகும் இது கமெண்ட் வரியில் தொடங்குகிறது தொடர்ந்து சீக்வென்ஸ் விளக்கம் மற்றும் உண்மையான சீக்வென்ஸ் மற்றும் அது நட்சத்திர குறியுடன் முடிவடைகிறது உண்மையில் முதல் வரி சீரமைப்பு குறியீட்டைப் பற்றிய விவரத்தை அளிக்கிறது மாடலர் சீக்வென்சை படிக்க இது மிகவும் அவசியம் அதே ஐடியை செயல்முறை முழுவதும் பயன்படுத்த வேண்டும் எனவே அதற்கேற்ப பயனர் எந்த அடையாளத்தையும் 4 எழுத்து மற்றும் எண் வடிவத்தில் குறிப்பிடலாம் இரண்டாவது வரியைத் தொடர்ந்து முதல் டெர்ம் சீக்வென்ஸ் இது இலக்கு சீக்வென்ஸ்க்கு சொந்தமானது என்பதைக் குறிக்கிறது மற்றும் டெம்பிளேட் விஷயத்தில் இது இங்கே விளக்கப்பட்டுள்ள கட்டமைப்பு x ஆக இருக்கும் இதைத் தொடர்ந்து இது புரதத்தின் கட்டமைப்பு விவரங்களுடன் தொடர்புடைய 10 விவரங்களை கொண்டுள்ளது ஆனால் சீக்வென்ஸ்க்கு அது பூஜ்யமாக இருக்கும் எனவே அதன்படி பி ஆர்க்கு மாற்ற ஃபாஸ்டா கோப்பை மாற்ற வேண்டும் எனவே நீங்கள் இந்த பி 1 கமாவை மாற்றவும் நீங்கள் இந்த CYES ஐ அல்லது 1 YES ஐ முக்கிய சொல்லாக கொடுக்கலாம் இதை தொடர்ந்து வரும் சீக்வென்ஸ் இலக்கு சீக்வென்ஸ் எனவே இது சீக்வென்ஸ்டன் 10 பீல்ட்ஐயும் 1 2 3 4 5 6 9 9 உடன் குறிப்பிடப்பட வேண்டும் 9 கோலன்களால் பிரிக்கப்பட்ட 10 பீல்ட்கள் எனவே இந்த பீல்ட்களை காலியாக விடலாம் ஏனென்றால் அதற்காக கட்டமைப்பு தெரியவில்லை மற்றும் அதை அஸ்டெரிக்ஸ் உடன் முடிக்க வேண்டும் பின்னர் நீங்கள் அதை PIR ஆக சேமிக்கலாம் இலக்கு சீக்வென்ஸ் உடன் தயாராகுவதற்கு இது முதல் அத்தியாவசிய படியாகும் இப்போது ஹோமோலஜி மாடலிங் சம்பந்தப்பட்ட வழக்கமான பணிப்பாய்வுடன் தொடங்கவும் இப்போது முதல் படி செய்ய புரத ப்ளாஸ்ட் பயன்படுத்தி பிபிடிபி தரவுத்தளத்திற்கு எதிராக டெம்பிளேட் தேட வேண்டும் எனவே ஹோமோலஜி பி பியில் ஃபாஸ்டா வடிவமைக்கப்பட்ட சீக்வென்சை பயன்படுத்தி தேடப்படும் இங்கே நீங்கள் தரவுத்தளத்தை அதாவது கட்டமைப்பு தரவுத்தள பி யைத் தேர்ந்தெடுத்து ஒரு ப்ளாஸ்ட் செய்ய வேண்டும் மேலும் சில எண்ணிக்கையிலான ஹிட்ஸ்களை பெறுவதற்காக இந்த அளவுருக்களை மாற்றி பார்க்கலாம் பின்பு ப்ளாஸ்ட் செய்யலாம் எனவே இதன் விளைவாக பி பி இருக்கும் புரத அமைப்பு உடன் ஹோமோலாக்ஸ் புரதங்களுடன் ஹோமோலஜியின் எண்ணிக்கையைப் பெறுவீர்கள் எனவே இந்த பட்டியலில் நீங்கள் எஸ் சி குடும்பத்திலிருந்து வரும் முதல் ஹிட்ஸ்களால் சி எஸ் கைனேஸ்கள் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவை என்பதைக் காணலாம் மேலும் இது 100 சதவீதம் வினவல் கவரேஜ் அளவைக் மற்றும் 90 சதவீதம் ஐடென்டிட்டி ஐ கொண்டுள்ளது எனவே இந்த பி பி ஐடியை நீங்கள் கவனித்து அமைப்பு எவ்வாறு உள்ளது என்பதைக் காணலாம் பிக்குச் சென்று கொடுங்கள் டெம்பிளேட் தேடல் மிக முக்கியமான பணியாகும் ஏனெனில் மாதிரியானது டெம்பிளேட் ஐ மட்டுமே அடிப்படையாகக் கொண்டது டெம்பிளேட் சரியாக தேர்ந்தெடுக்கப்படாவிட்டால் முடிவும் பிழையுடன் முடிவடையும் எனவே டெம்பிளேட் ஐ சரியான முறையில் தேர்வு செய்வது மிகவும் முக்கியம் எனவே ஸ்கோர் மற்றும் வினவல் கவரேஜ் நன்றாக இருந்தாலும் A மதிப்பின் அடிப்படையில் தரவரிசைப்படுத்தப் படும் இது காலஸ் காலஸுக்கு சொந்தமானது ஆனால் எங்களுக்கு வழங்கப்பட்ட பணி மனித புரதம் சி எஸ் கைனேஸ் கட்டமைப்பாகும் எனவே இந்த விஷயத்தில் ப்ளாஸ்ட் மனிதனுக்கு சொந்தமான வேறு ஏதேனும் ஹிட்ஸ் உள்ளதா என்பதை நாம் கவனமாகப் பார்க்க வேண்டும் இரண்டாவது ஹிட்ஸ்களை நீங்கள் பார்த்தால் அதுவும் நல்லது ஆனால் ஐடென்டிட்டி சதவீதத்தை பார்த்தால் குறைவாக உள்ளது ஆனால் 89 சதவீதம் நல்லது நீங்கள் MXO க்குச் சென்று தேடுகிறீர்களானால் PDB க்குச் சென்று இந்த அமைப்பு எவ்வாறு உள்ளது என்பதைப் பாருங்கள் இங்கே பாருங்கள் இது இரண்டு சங்கிலிகள் A மற்றும் B புரத கினேஸ் டொமைன் ற்கு சொந்தமானது மற்றும் அதற்கு லிகண்ட் பவுண்டர் கான்பர்மேஷன் உள்ளது அத்தோடு இதுவும் நல்லது எனவே இந்த விஷயத்தில் ப்ளாஸ்ட் முடிவின் படி முதலிடம் அல்லது இரண்டாவது உள்ள மனிதனுக்கு சொந்தமான டெம்பிளேட் ஐடென்டிட்டி இருக்கிறதா என்பதை வைத்து நாம் எடுப்போம் எனவே ஆனால் நீங்கள் சில காட்சிப்படுத்தல் கருவி உதாரணமாக கைமெரா பயன்படுத்துவதைக் காட்சிப்படுத்தினால் இரண்டும் சமமாக நல்லவை ஆனால் மாதிரிக்கு அல்ல ப்ளாஸ்ட் தேடல் முடிவுகளுக்கு கூடுதலாக காட்சி ஆய்வு மிகவும் முக்கியமானது இந்த ப்ளாஸ்ட் தேடலானது சீக்வென்ஸ் சீரமைப்பை அடிப்படையாகக் கொண்டது அதே நேரத்தில் PDB கட்டமைப்ப்பில் ரெசிடுயு காணாமல் போகும் வாய்ப்புகள் அதிகம் எனவே அந்த விஷயத்தில் நீங்கள் கட்டமைப்பைக் காட்சிப்படுத்தினால் கொடுக்கப்பட்ட டெம்பிளேட்க்கான கட்டமைப்பு கட்டமைப்பு தகவல்கள் முழுமையானதா இல்லையா என்பதை நீங்கள் காணலாம் எனவே இங்கே ஒரு எடுத்துக்காட்டுக்கு மனிதனுக்கு சொந்தமான MXO ஐ நீங்கள் கண்டால் மீட்டெடுங்கள் நீங்கள் 4 MXO 4 MXO கட்டமைப்பைப் பெறலாம் கட்டமைப்பில் ஏதேனும் காணாமல் போன ரெசிடுயு உள்ளதா என்பதைப் பார்ப்பதற்கான எளிய வழி இது கைமெரா வில் பார்க்கவும் இது புள்ளியிடப்பட்ட கோடுகள் மூலம் உங்களுக்குச் சொல்லும் இங்கே பார்க்கவும் புள்ளியிடப்பட்ட வரிகளைக் காணலாம் அது காணாமல் போன பகுதிகளுக்கு சொந்தமானது எனவே இந்த 4 MXO முழுமையானது அல்ல எனவே நாங்கள் அதை தேர்வு செய்யவில்லை நீங்கள் 3 u 4 w ஐ அது காலஸ் காலஸுக்கு சொந்தமானது என்றாலும் பெறுங்கள் நீங்கள் இப்போது ஒப்பிடலாம் பாருங்கள் காலஸ் காலஸில் நீங்கள் காணாமல் போன ரெசிடுயு புள்ளியிடப்பட்ட கோடுகள் இல்லை இங்கே நீங்கள் இப்போது இரண்டு கட்டமைப்புகளையும் ஒப்பிட்டுப் பார்க்கலாம் கைமெரா கருவி மேட்ச்மேக்கரை எவ்வாறு பயன்படுத்துகிறார்கள் இது ரெபெரென்ஸ் அமைப்பு ஒன்றுக்கொன்று பொருந்தக்கூடிய கட்டமைப்பாக இருக்கலாம் சரி என்பதைக் கிளிக் செய்க இரண்டு கட்டமைப்புகளும் ஒரே மாதிரியானவை என்பதை இங்கே காண்க மனித புரதத்தில் இல்லாத பகுதியை கோழி புரதத்தில் காணலாம் எனவே இந்த விஷயத்தில் ஐடென்டிட்டியின் ஒரு சதவீத வித்தியாசத்தை நாங்கள் பொருட்படுத்தவில்லை இங்கே மாதிரி உருவாக்குவதற்கு கட்டமைப்பு தகவல்கள் மிகவும் முக்கியம் எனவே நாம் மனிதனுக்கு பதிலாக காலஸ் காலஸின் கைனேஸ் எடுப்போம் பின்பு ஹோமோலஜி மாடலிங் செய்யத் தொடங்குங்கள் எனவே இப்போது யூனிபிரோட்டிலிருந்து மீட்டெடுக்கப்பட்ட சீக்வென்ஸ் சேகரித்தோம் PDB இலிருந்து பொருத்தமான டெம்பிளேட் நாங்கள் மீட்டெடுத்துள்ளோம் இப்போது இலக்கு மற்றும் டெம்பிளேட் இரண்டும் ஹோமோலஜி மாடலிங் செய்ய தயாராக உள்ளன எனவே நீங்கள் கோப்பகத்திற்குச் சென்றால் முதலில் மூன்று கோப்புகளை வைத்திருப்பீர்கள் PDB கோப்பு வடிவத்தில் உள்ள கட்டமைப்பிற்கும் ஃபாஸ்டா மற்றும் PIR ஆகிய இரண்டு கோப்புகளுக்கும் பொருந்தும் வடிவங்கள் சீக்வென்ஸ்க்கு சொந்தமானது இப்போது நீங்கள் எங்கள் கணினியில் ஏற்கனவே நிறுவியிருக்கும் மாடலர் மென்பொருளுடன் வேலை செய்யத் தொடங்கலாம் நீங்கள் மாடலர் வலைத்தளத்திற்குச் சென்றால் பதிவிறக்குவதற்கான ஆவணங்களையும் மென்பொருளை நிறுவுதல் மற்றும் பதிவு செய்யவும் நீங்கள் காணலாம் இங்கே ஆவணங்கள் பதிவிறக்கத்தில் நிறுவல் மற்றும் அறிவுறுத்தல் கொடுக்கப்பட்டுள்ளது நீங்கள் மென்பொருளை பதிவிறக்கம் செய்யலாம் உங்கள் கணினிக்கு ஏற்றது இதை நிறுவவும் மாடலர் தற்போதைய பதிப்பு 9 19 மற்றும் இது கட்டளை முறை இங்கே ஆவணமாக்கலில் நீங்கள் மாடலிங் செய்ய உதவி கையேட்டைக் காணலாம் எங்களைப் போலவே ஹோமோலஜி மாடலிங் செய்ய இந்த எளிய வழிமுறையை நீங்கள் பின்பற்றலாம் இப்போது விவாதிக்க போகிறோம் எனவே மாதிரி உருவாக்குவதில் மிகவும் முக்கியமான இரண்டு அத்தியாவசிய படிகள் உள்ளன இங்கே முதலில் விவாதிப்பது டெம்பிளேட் கட்டமைப்போடு புரத சீக்வென்ஸ் சீரமைப்பு ஆகும் இதை இலக்கு டெம்ப்ளேட் சீரமைப்பு என்று அழைப்போம் இதைச் செய்ய நாம் மாடலர் வலைத்தளத்திலிருந்து ஸ்கிரிப்ட் பெறலாம் இலக்கு டெம்ப்ளேட் சீரமைப்பு செய்ய நாம் பயன்படுத்த வேண்டிய ஸ்கிரிப்ட் இது அந்த இலக்கு சீக்வென்ஸ் வார்ப்புருவின் டெம்ப்ளேட் சீக்வென்ஸ் களுடன் சீரமைக்கப்படும் இந்த ஸ்கிரிப்டை இது பைதான் படி என்பதால் மாடல் டாட் பை model py என சேமிக்கலாம் முதல் படி அதிக சீரமைப்பு டாட் பை py ஆகும் இந்த ஸ்கிரிப்டைப் பார்த்தால் முதல் 3 4 வரிகள் சுற்றுச்சூழல் மாறியை அமைப்பதற்கும் சீரமைப்பைச் செய்வதற்கு மாடலர் மற்றும் செயலிலிருந்து தேவையான தொகுதிக்கூறுகளை இறக்குமதி செய்வதையும் மேம்படுத்துகிறது இங்கே அடுத்த வரியில் டெம்ப்ளேட் க்கு சொந்தமான மாறி கோப்பின் மதிப்பைக் காணலாம் இங்கே நாம் தேர்ந்தெடுத்த டெம்ப்ளேட் 3 u 4 w ஆகும் அது இங்கே கவனமாக கொடுக்கப்பட வேண்டும் 3 u 4 w பி பக்கத்திற்குச் சென்றால் அதில் a சங்கிலி மட்டுமே உள்ளது இந்த புரதத்தில் எத்தனை சங்கிலிகள் உள்ளன என்பதை உறுதிப்படுத்த முடியும் இதற்கு ஒரே ஒரு சங்கிலி a மட்டுமே உள்ளது எனவே நீங்கள் தொடக்க மற்றும் முடிவான சங்கிலி பெயர்களைக் குறிப்பிட வேண்டும் இங்கே ஒன்று மட்டுமே எனவே முதல் மற்றும் கடைசி இரண்டிலும் ஒரே மதிப்பு A மற்றும் சீரமைப்புஇல் இருக்கும் இது அடுத்த வரி நீங்கள் டெம்ப்ளேட் கட்டமைப்பின் சீக்வென்ஸ் க்கு சீரமைப்பு குறியீட்டைக் குறிப்பிட வேண்டிய டெம்ப்ளேட் சீக்வென்ஸ் க்கு ஒத்திருக்கிறது எனவே இங்கே நாம் 3 ஐ 4 என்ற அதே ஐடியை தொடர்ந்து A என்று கொடுப்போம் புரத டைரோசின் கைனேஸ் கட்டமைப்பின் சங்கிலி A க்குச் சொந்தமான சீக்வென்ஸ் சை அடையாளம் காணும் பொருட்டு அணு கோப்பு பெயர் 3 u 4 w புள்ளி pdb என்று குறிப்பிடப்படும் டெம்ப்ளேட் கட்டமைப்பின் சங்கிலி A ஐக் கருத்தில் கொள்ள மாடலர் வரை சீரமைப்புக்காக இரண்டு வரிகளும் மற்றும் அடுத்த வரியில் இலக்கு சீக்வென்ஸ் தகவல்களை வழங்குவோம் அதாவது P07497 dot PIR மற்றும் இலக்கு புரதத்துடன் தொடர்புடைய சீரமைப்பு குறியீடு 1YES ஆகும் அதையே நாங்கள் இங்கு குறிப்பிட்டுள்ளோம் அதே விஷயத்தை இங்கே 1YES கொடுக்க வேண்டும் இங்கேயும் நீங்கள் அதைக் குறிப்பிடுகிறீர்கள் அந்த மாடலர் இந்த இரண்டு குறியீடுகளையும் படித்து டெம்ப்ளேட் எது இலக்கு எது என்பதை அடையாளம் காண்பார் எனவே வெளியீட்டு சீரமைப்பு கோப்பு இலக்கு டெம்ப்ளேட் டாட் அலி ali என்பது பி ஆர் வடிவத்தில் வெளியீட்டு கோப்பு ஆகும் இதை நாம் சேமிக்க முடியும் இப்போது இலக்கு டெம்ப்ளேட் சீரமைப்புக்கான ஸ்கிரிப்ட் தயாராக உள்ளது மாடலர் பயன்படுத்தி அதைச் செய்யலாம் எனவே மாடலர் கட்டளை பயன்முறையைத் தொடங்கி விண்டோஸ்ல் சிடி கட்டளையைப் பயன்படுத்தி ஒர்க் டைரக்டரியை மாற்றவும் இப்போது இங்கே நீங்கள் mod 9 18 கட்டளையைப் பயன்படுத்தலாம் இந்த பதிப்பிற்கு இங்கே கட்டளையிடவும் பின்னர் ஒரு dot பைதான் ஸ்கிரிப்ட் கோப்பை சீரமைக்கவும் எனவே இது சீரமைப்பு செய்யத் தொடங்கும் எனவே சீரமைப்பு முடிந்ததும் நாங்கள் மாதிரி செய்ய ஆரம்பிக்கலாம் அதே உதவிப் பக்கத்தில் நீங்கள் மாதிரி உருவாக்குவதிற்கு சொந்தமான இரண்டாவது ஸ்கிரிப்டைக் காணலாம் மேலும் ஸ்கிரிப்டை நகலெடுத்து இதேபோல் சேமிக்கலாம் எனவே இந்த ஸ்கிரிப்ட்டில் சிமிலாரிட்டி பார்த்தால் முதல் 4 வரி மாடலர் லைப்ரரிகளுக்கும் அடுத்த வரி இலக்கு டெம்ப்ளேட் சீரமைப்பின் விவரக்குறிப்பு கோப்பிற்கும் அதனுடன் ஒத்திசைவு குறியீடுகள் ஆகியவற்றுக்கும் சொந்தமானது எனவே படி 1 இன் முடிவுக் கோப்பிலிருந்து சீரமைக்கும் குறியீடுகளைக் குறிக்கவும் பின்னர் மாதிரி கட்டமைப்பைச் செய்ய இங்கே குறிப்பிடவும் எனவே இலக்கு டெம்ப்ளேட் சீரமைப்பு என்பது இப்போது நமக்கு கிடைக்கும் வெளியீட்டு கோப்பு சீரமைப்பு கோப்பில் நீங்கள் திறந்து பார்த்தால் பி ஆர வடிவில் சீரமைப்பைக் காணலாம் கட்டமைப்பு மற்றும் சீரமைப்புக்கு ஒத்த சீரமைப்பு குறியீடுகள் மற்றும் நீங்கள் கவனிக்கக்கூடிய இரண்டு குறியீடுகளையும் வரிசைப்படுத்தலாம் அல்லது அடுத்த ஸ்கிரிப்டை புதிய ஸ்கிரிப்ட்டில் நகலெடுத்து ஒட்ட முடியுமா என்று கூட சொல்லலாம் இங்கே தெரிந்த சீக்வென்ஸ் கட்டமைப்பு ஐடிக்கு ஒத்துள்ளது எனவே இங்கே நாம் பயன்படுத்தியது 3 u 4 w a மற்றும் சீக்வென்ஸ்க்கு 1YES ஆகும் அடுத்த வரி மாதிரி மற்றும் மதிப்பெண்களுக்கு என்ன முறை பயன்படுத்தப் போகிறது என்று சொல்கிறது இங்கே டோப் ஸ்கோரிங் திட்டம் மாதிரிகள் மதிப்பீடு செய்ய பயன்படுத்தப்படுகிறது இங்கே இந்த வரி உருவாக்கப்பட வேண்டிய மாடல்களின் எண்ணிக்கையுடன் ஒத்துள்ளது இந்த கோப்பு இரண்டாவது படி மாதிரி என்று அழைக்கப்படும் டாட் பை dot நாம் சரியான சீரமைப்பு கோப்பையும் குறிப்பிட வேண்டும் இது இலக்கு டெம்ப்ளேட் dot இந்த கோப்பு உண்மையில் முந்தைய ரன் இலக்கு டெம்ப்ளேட் டாட் அலியிலிருந்து dot ali கிடைத்திருக்கிறது என்பது இப்போது குறிப்பிடப்பட்டுள்ளது இப்போது நீங்கள் கட்டளை டூ அண்டர் ஸ்கோர் 2 பயன்படுத்தி மாதிரி செய்ய முடியும் எனவே இலக்கு டெம்ப்ளேட் சீரமைப்பு மற்றும் மாதிரியை அடைய கவனமாக திருத்த வேண்டிய இரண்டு முக்கியமான ஸ்கிரிப்ட்கள் இவை இது முடிந்ததும் நீங்கள் கொடுக்கப்பட்ட இலக்கு சீக்வென்ஸ்க்கான 10 கைனேஸ் கட்டமைப்புகளைப் பெறுவீர்கள் மற்றும் அடுத்த கட்டத்தில் நீங்கள் சரியானதை மதிப்பீடு செய்யலாம் எனவே இது 10 கட்டமைப்புகளை உருவாக்கும் வரை சிறிது நேரம் காத்திருப்போம் இப்போது நீங்கள் முன்னேற்றத்தைக் காணலாம் இது இதுவரை இரண்டு கட்டமைப்புகளையும் உருவாக்கியுள்ளது அதாவது கோப்பு பெயர் இலக்கு சீக்வென்ஸ்ன் சீரமைப்பு குறியீட்டில் தொடங்கி சில ஆல்பா நியூமெரிக் எண்களைக் கொண்டுள்ளது எனவே இந்த 10 கட்டமைப்புகளும் கட்டமைக்கப்பட்டவுடன் டோப் ஸ்கோரின் அடிப்படையில் மாதிரிகளை மதிப்பீடு செய்யத் தொடங்கலாம் அவை தற்போது இயங்கும் ஸ்கிரிப்ட்டின் பதிவு கோப்பில் எழுதப்படும் எனவே இதுவரை நாங்கள் மாதிரியை முடித்துள்ளோம் பணிப்பாய்வுகளில் இலக்கு சீக்வென்ஸ் மற்றும் டெம்ப்ளேட் கட்டமைப்பை மீட்டெடுத்து சீரமைப்பு செய்யுதுள்ளோம் மற்றும் பேக் போன் உருவாக்கம் லூப் மாடலிங் ஆகியவற்றை உள்ளடக்கிய மாதிரி செய்யுங்கள் ஆட்டோ மாடல் என்று அழைக்கப்படும் மாடல் பில்ட் ஸ்டெப் மூலம் அனைத்தும் கவனிக்கப்படும் பின்பு மாதிரியை மதிப்பீடு செய்யவேண்டும் எனவே இதைச் செய்ய ராமச்சந்திரன் பிளாட்டை உருவாக்க எங்களுக்கு ஒரு மென்பொருள் தேவை சில ஆன்லைன் கருவிகள் எடுத்துக்காட்டாக ரேம்பேஜ் என்று அழைக்கப்படுகின்றன அவற்றை நாம் பயன்படுத்தலாம் இங்கே நாம் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாதிரியை டோப் ஸ்கோரின் அடிப்படையில் பதிவேற்ற வேண்டும் மேலும் மாதிரியை இறுதி செய்ய அனுமதிக்கப்பட்ட மற்றும் அனுமதிக்கப்படாத பகுதிகளில் எத்தனை ரெசிடுயுகள் உள்ளன என்பதைப் பார்க்க வேண்டும் எனவே மாதிரி கிட்டத்தட்ட முடிந்துவிட்டது இப்போது மாதிரி பதிவு கோப்பை பார்ப்போம் டோப் ஸ்கோரின் அடிப்படையில் மாதிரியைத் தேர்வுசெய்க இந்த பதிவு கோப்பின் முடிவில் இது எழுதப்பட்டுள்ளது இங்கு நீங்கள் உருவாக்கிய 10 கட்டமைப்புகளுக்கு உருவாக்கப்பட்ட குறைந்த அளவிலான டோப் ஸ்கோர் சிறந்தது அதாவது 3 5 7 ஆம் 7 வது மாடல் டோப் ஸ்கோரின் படி சிறந்தது இப்போது உங்களிடம் உள்ள 7 வது கட்டமைப்பை ப்ரைமல் அல்லது கைமேராவைப் பயன்படுத்தி காட்சிப்படுத்த நீங்கள் எடுத்துக் கொள்ளலாம் இங்கே ப்ரைமலைப் பயன்படுத்தி கட்டப்பட்ட மாதிரியை நீங்கள் காணலாம் மேலும் இதை நீங்கள் ஏற்கனவே கைமேராவில் ஏற்றப்பட்ட டெம்ப்ளேட் உடன் ஒப்பிடலாம் நீங்கள் எங்கள் டெம்ப்ளேட் மட்டும் காட்சிப்படுத்தி டோப் ஸ்கோர் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உருவாக்க கட்டமைப்பை ஏற்றவும் ஏழாவது மாடலை திறந்து ஒரு கைமேராவைப் பயன்படுத்தி சீரமைக்கவும் ரெபெரென்ஸ் கட்டமைப்பு உங்கள் டெம்ப்ளேட் பொருந்தக்கூடிய கட்டமைப்பு உங்கள் உருவாக்க கட்டமைப்பாக இருக்க வேண்டும் இப்போது ஆர்டர் எவ்வளவு சரியாக கட்டமைக்கப்பட்டுள்ளது என்பதை நீங்கள் காணலாம் டெம்ப்ளேட்டை அடிப்படையாகக் கொண்ட உங்கள் இலக்கின் அமைப்பு RMSD 0 1 என்ற மிகக் குறைவான மதிப்பு ஆகியவை இரு கட்டமைப்புகளும் அதிகம் விலகவில்லை என்பதைக் குறிக்கிறது எனவே மாதிரி கட்டமைப்பை உறுதிசெய்தவுடன் ராமச்சந்திரன் ப்ளாட் பயன்படுத்தி மதிப்பீடு செய்யுங்கள் நீங்கள் 7 வது மாடலை மாடலர் டெமோவில் ஏற்றி சமர்ப்பிக்கலாம் ராமச்சந்திரன் ப்ளாட்டை ஒவ்வொரு அமினோ அமிலங்களுக்கும் குறிப்பிடப்பட்ட பை மற்றும் பிஎஸ்ஐ கோணங்களுடன் இங்கே காணலாம் எனவே இங்கே மாடல் 98 சதவிகிதம் 0 4 சதவிகித ரெசிடுயுகளுடன் சாதகமாக கட்டப்பட்டுள்ளது மற்றும் 4 சதவிகிதம் 4 ரெசிடுயுகள் அதாவது 1 6 சதவீதம் அனுமதிக்கப் பட்ட பகுதிகளில் உள்ளன அனுமதிக்கப்படாத பிராந்தியத்தில் ஒரு ரெசிடுயு கூட இல்லை 10 மாதிரி உறுதிப்படுத்தல்களை உருவாக்கியுள்ளோம் சரியான ஒன்றைத் தேர்ந்தெடுத்து ராமச்சந்திரன் ப்ளாட்டை பயன்படுத்தி சரியான தன்மையை மதிப்பீடு செய்துள்ளோம் எனவே இதன் பொருள் என்னவென்றால் நாங்கள் உருவாக்கிய மாதிரி மிகவும் சரியானது மேலும் அதை கட்டமைப்பு அடிப்படையிலான வெப் டிசைனிங்கிற்கு எடுத்துக்கொள்ளலாம்